ஆண்டனாவை வடிவமைப்பது பற்றிய நமது உரையாடலை தொடர்வோம் இறுதியாக நாம் கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் நாம் முன்னர் என்ன சொன்னோம் என்றால் உங்களுக்கு ஒரு ஆண்டனாவை ரியலிஸ்டிக் நடைமுறையில் தெரியும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை அதனுடன் இணைக்கிறேன் இப்போது அது RF சோர்ஸாக இருக்கிறது நான் சில தகவல்களை ஒளிபரப்ப விரும்புகிறேன் என்ன பிரச்சனை என்றால் வயரின் இணையாக மின்னோட்டம் எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பது நமக்கு உண்மையிலேயே தெரியாது இணைக்கப்பட்ட புள்ளியில் மின் அழுத்தம் என்ன மற்றும் மின்னோட்டம் என்ன என்பது எனக்குத் தெரியும் ஆனால் நீளத்தின் குறுக்காக J என்பது பங்க்ஷன் ஆப் ஸ்பேசாக இருந்தால் அது என்னவாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது நான் A வை எப்படி கணக்கிட முடியும் நான் H ஐ எப்படி கணக்கிட முடியும் நான் E ஐ எப்படி கணக்கிட முடியும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் மின்னோட்டம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக CEM கோட்பாட்டை பயன்படுத்தப் போகிறோம் எல்லை நிபந்தனைகள் நமக்கு உதவி செய்யும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எப்பொழுதுமே இயற்கையிலேயே சரி செய்பவைகளாகவே இருக்கின்றன எடுத்துக்காட்டாக டேன்ஜென்ஷியல் பீல்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பீல்டுகள் கடத்தியின் மேல் பூஜ்யமாக இருக்க வேண்டும் என்பவற்றை எடுத்துக்கொள்ளலாம் ரியலிஸ்டிக் ஆண்டனாவை வடிவமைப்பது சிறிது கடினமானதாக இருக்கிறது எப்படி இதை கணக்கீடுகளின் வழியாக செய்வது என்பது பற்றிய முதல் செயல் விளக்கத்தை உங்களுக்கு அளிக்கும்போது நாம் எளிமைப்படுத்தும் ஊகங்களை எடுப்போம் Z அச்சுக்கு இணையாக கரண்ட் சோர்ஸை நாம் எடுப்பது ஒரு எளிமைப்படுத்தும் ஊகம் ஆகும் நாம் வயரை மிக மிக மெல்லியதாக எடுத்துக்கொள்கிறோம் இங்கே இருக்கும் மெல்லிய வயரின் ஆரம் a ஆக இருக்கும் இதை எப்படி பெரிதாக மாற்றுவது என்பது பற்றி பிறகு பார்க்கலாம் இந்த ஆரத்தை மெல்லியதாக மாற்றுவதை ஒரு சவாலான பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பீர்கள் நாம் ஒன்றும் எல்லையில்லாமல் இதை சிறியதாக்க போவதில்லை இது லாம்ப்டாவுடன் ஒப்பிடும்போது சிறியது அனுமானம் என்னவென்றால் இந்த வயரின் ஆரம் லாம்ப்டாவை விட மிக மிகச் சிறியது இந்த அனுமானத்தின் கீழ் மின்னோட்டம் z திசையில் செல்லும் என நாம் உரிமை கொண்டாட முடியும் மின்னோட்டம் செங்குத்தாக மேல்நோக்கி செல்கிறது ஏனென்றால் ஆரம் மிகச் சிறியது சுருள் வடிவிலான மற்றும் மேல் நோக்கி செல்லும் மின்னோட்டத்தை நாம் பெறப்போவதில்லை ஆரம் பெரியதாக மாறும் போது அது நடக்கலாம் இந்தப் பரிமாணம் மிகச் சிறியதாக இருந்தால் பெரும்பாலும் மின்னோட்டம் மேல்நோக்கி செல்லும் எனவே z திசையில் ஆன மின்னோட்டம் இதுவும் ஒரு அனுமானமே நாம் கொண்டிருக்கும் இரண்டு அனுமானங்கள் இவைகளே இவற்றிலிருந்து இதை எப்படி தீர்ப்பது என்று பார்க்கலாம் மேக்னட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் A மற்றும் ஸ்கேலார் பொட்டன்ஷியல் வழியாக நாம் இன்டெகிரல் சமன்பாடுகளை வருவித்தோம் A வின் டைவர்ஜென்ஸ்க்காக j00 A என்பதை தேர்ந்தெடுத்தோம் இதை நாம் எப்படி அழைக்கலாம் லாரன்ஸ் கேஜ் கண்டிஷன்ஸ் சரியா நமது அனுமானங்களின் கீழ் இது எப்படி எளிமை படுத்தப்படும் எந்த பகுதிகள் A எந்த வடிவத்தில் உள்ளது என்பதை நினைவு கூறுங்கள் A AJ G கன்வல்யூஷன் எந்த வடிவத்தில் இருக்கும் நான் இதை இன்னும் கொஞ்சம் எப்படி எளிமைப் படுத்த முடியும் மாணவன் டைவர்ஜென்ஸ் என்னவாக இருக்கும் டைவர்ஜென்ஸ் என்னவாக இருக்கும் மாணவன் இப்படி இருக்கும் A z திசையில் மட்டும் உள்ளது எனவே j00Az z z பகுதிகள் மட்டும் சரியா ஏனென்றால் A J லிருந்து இங்கே வருகிறது J z பகுதியை மட்டும் கொண்டிருக்கிறது A ம் z பகுதியை கொண்டிருக்கிறது அடுத்ததாக நம்மிடம் இருப்பது மின் அழுத்தத்தின் மூலம் பெறப்பட்ட மின் புலத்தின் சமன்பாடு சரியா அந்த சமன்பாடு இங்கே இருக்கிறது E jA நாம் காந்தப்புலத்தை பயன்படுத்தப் போவதில்லை நாம் இரண்டாவது முறையை பயன்படுத்தி மின் புலத்தை பெறப் போகிறோம் நான் H லிருந்து E ஐ பெற்றிருக்க முடியும் அவர்கள் ஏன் A மற்றும் ϕ இலிருந்து E ஐ நேரடியாக பெறுகிறார்கள் என்று யூகிக்க முடியுமா நான் ஏன் E ஐ பயன்படுத்துகிறேன் மாணவன் மறுபடியும் சொல்லுங்கள் மேக்னட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் என்பது மாணவன் இல்லை இந்த A மேக்னட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ஆகும் மாணவன் நாம் A வை கண்டுபிடிக்க வேண்டும் மாணவன் நம்மிடம் h மற்றும் u இடையிலான சமன்பாடு இருக்கிறது மாணவன் இல்லை மாணவன் நாம் ஓம்ஸ் லாவை பயன்படுத்த முடியும் ஓம்ஸ் லா மின் தடைக்கு மட்டுமே செல்லுபடியாகும் இங்கே இருப்பது இன்னும் கொஞ்சம் கடினமானது J E க்கு நேர்விகிதத்தில் இருக்கப்போவதில்லை மாணவன் எனது கேள்வி என்னவென்றால் நான் A ஐ பெற்றவுடன் பொதுவாக புலங்களை பெற நாம் என்ன செய்தோம் நான் எப்படி எழுத முடியும் H1A சரியா மாணவன் நாம் அதை கண்டுபிடிக்க முடியும் நான் அதை கண்டுபிடிக்க முடியும் மாணவன் இல்லை என்னுடைய கேள்வி இதுவே நான் A லிருந்து புலங்களை பெற விரும்புகிறேன் நான் A வை பெற்றுவிட்டால் H ஐ பெறமுடியும் H லிருந்து கர்ல் எடுப்பதன் வழியாக E ஐ பெறமுடியும் ஆனால் நான் E ஐ நேரடியாக A மற்றும் ϕ வழியாக எழுதுகிறேன் இங்கே நான் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியதிருக்கிறது சரியா நான்ϕ ஐம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது முன்பு நான் A ஐ மட்டும் பயன்படுத்தினேன் எனக்கு H நேரடியாக கிடைத்தது இது சற்று முன்னோக்கி பார்ப்பது போன்று உள்ளது நான் என்னுடைய மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை Maxwell's equations எழுதும் பொழுது எப்படி எதை செயல்படுத்துவேன் இந்தப் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எது எனக்கு உதவும் பவுண்டரி கண்டிஷன்ஸ் பவுண்டரி கண்டிஷன்ஸ் எனக்கு உதவி செய்யப் போகின்றன சிறந்த மின்கடத்தியான உலோகத்திலான வயருக்கு எது சரியான அனுமானமாக இருக்க முடியும் சிறந்த மின் கடைசியில் எந்த மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஐ நான் H அல்லது E இன் மீது செயல்படுத்த முடியும் மாணவன் E E என்பது சரி ஏனென்றால் மின் கடத்தியின் உள்ளே மின்புலம் ஆனது 0 ஆக இருக்கும் அதுவே இலக்காக இருக்கிறது மின் கடத்தியின் உள்ளே 0 ஆக இருக்கும் புலங்களின் பண்பையே நான் பயன்படுத்த விரும்புகிறேன் எனவே அதற்காக எனக்கு மின்புலம் தேவைப்படுகிறது அதனால் தான் நான் A லிருந்து ϕ ஐ பெறுகிறேன் அதனால் தான் ϕ ஐ நான் இங்கு எழுதியிருக்கிறேன் இதை ϕ உடன் கூட்டும்போது அது எனக்கு E ஐ கொடுக்கப் போகிறது எனவே நான் மின்புலத்தை எழுதுவது முன்கூட்டியே திட்டமிடுவது போன்று உள்ளது மாணவன் காம்போனென்ட்ஸ் அவை காந்தத் தன்மையுடன் இருக்கின்றன மாணவன் டான்ஜென்ஷியல் இல்லை ஒரு மின் கடத்தியில் எப்படி H இன் மீது டான்ஜென்ஷியல் கண்டிஷன்ஸை பயன்படுத்த முடியும் மாணவன் சாதாரணமாக இருப்பதற்கு 0 ஆக இருக்கும் புலத்தை பயன்படுத்துவதே எளிதாக இருக்கும் அதுவே எளிமையான பவுண்டரி கண்டிஷன்ஸ் ஆகும் இந்த E எப்படி மாற்றப்படுகிறது Ez jAz j002Azz2 இந்த எல்லா பகுதிகளையும் நாம் வெளியே எடுப்போம் நான் இதை பெற போகிறேன்

Ez jAz j002Azz21j00k2Az2Azz2 இப்போது என்ன இப்போது இந்தப் பண்பை நான் இங்கு பயன்படுத்த வேண்டும் AJG எப்படியாவது மின்னோட்டத்தின் சமன்பாட்டை தீர்ப்பதே எனது நோக்கமாக இருக்கும் என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன்

Ez1j00k2Grr2Grrz2JrdV மாணவன் G இந்த வடிவத்தில் உள்ளது Ge jkR4R மாணவன் ஆமாம் மாணவன் A வந்து இப்படி இருக்காது ஆமாம் எனவேதான் நாம் இந்த அனுமானத்தை பயன்படுத்துகிறோம் அது ஒரு பங்க்ஷன் அல்ல மாணவன் இது z திசையில் இருக்க முடியும் ஆனால் அது அப்படி இருக்கவில்லை ஆமாம் ஏனென்றால் அவை எல்லாமே இந்த வழியில் செல்கின்றன இங்கே இதை சுற்றி எந்தச் சுழற்சியும் இல்லை மாணவன் எனவே அவர்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்தாலும் அவை இன்னும் மாறிலிகள் ஆகவே இருக்கின்றன a சிறியதாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் ஆரம் சிறியதாக இல்லை என்றால் அவை சுழல முடியும் இது பங்க்ஷன் ஆப் x ஆகவோ மற்றும் பங்க்ஷன் ஆப் y ஆகவோ மற்றும் பங்க்ஷன் ஆப் x ஆகவோ மாறும் ஒரு திருகு சுழலை கற்பனை செய்து கொள்ளுங்கள் அங்கே ஒரு திருகு சுழல் x மற்றும் y ஐ பொறுத்துள்ளது அது முழுவதும் z ஐ பொறுத்து இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த அனுமானத்தின் படி இது வந்து இங்கே சரியானதாக இருக்காது பொதுவாக 3D கன்வல்யூஷன் சரியா இந்த மிகவும் பொது வாக்கப்பட்ட எக்ஸ்பிரஷனை நான் பெற்றிருக்கிறேன் G J உடன் கன்வல்யூஷன் செய்யப்பட்டிருக்கிறது நான் பிரைம்ட் கோஆர்டினேட்ஸ் மேலாக இன்டெகிரேட் செய்கிறேன் இடது புறத்தில் நமக்குத் தெரிந்த மின்புலம் இருக்கும்படி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைத்திருக்கிறது எதுவரைக்கும் மின்புலம் பற்றி தெரியும் தொலைவில் அது நமக்கு தெரியாது மின்புலம் என்றால் என்ன நாம் அதை பற்றி பார்ப்போம் நான் இங்கே ஒரு கேள்விக்குறியை வரைய போகிறேன் இங்கே G தெரிந்தது J தெரியாது இந்த ப்ராப்ளத்தில் பல தெரியாதவைகள் உள்ளன எனக்கு E தெரியாது மற்றும் J எனக்கு தெரியும் என்னால் இதை தீர்க்க முடியும் ஆனால் E எனக்கு தெரியுமா உள்ளே எங்கேயும் மற்றும் மேற்புறத்தில் மேல் மின்புலம் என்னவாக இருக்கும் சரி மொத்த E மதிப்பு 0 வுக்கு சமம் இப்போது நான் இங்கே எழுதி இருக்கும் மின்புலம் இந்த சமன்பாடு 1 இல் இருக்கும் மொத்த மின்புலம் ஆகும் இந்த புலமே நிகழ்ந்துகொண்டிருக்கிறது ஒரு பிளேன் வேவ் ஆன்டென்னாவின் மேல் விழுவதாக கற்பனை செய்யுங்கள் அந்த பிளேன் வேவ் ஒரு மின்னோட்டத்தை ஆன்டென்னாவின் மேல் தூண்டுகிறது அந்த மின்னோட்டம் J ஆகும் மொத்தம் எத்தனை புலங்கள் அங்கே உள்ளன இங்கே ஒரு புலம் இந்த தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினால் உருவாக்கப்படுகிறது சோர்சினால் ஏற்பட்ட ஒரு புலம் அங்கே ஏற்கனவே இருக்கிறது ரிஸீவிங் ஆன்டென்னாவை எடுத்துக்கொண்டால் இந்த அலையே சோர்சின் மீது விழுகிறது ட்ரான்ஸ்மிட்டிங் ஆன்டென்னாவை எடுத்துக்கொண்டால் அங்கே ஜெனரேட்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு புலம் இருக்கும் இது குறிப்பிட்ட இடத்தைச் சுற்றி உருவாக்கப்படலாம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸை இரண்டு புள்ளிகளுக்கு இடையே இணைத்தால் மின்புலம் இங்கே இருக்கும் வேறு இடத்தில் இருக்காது பொதுவாக இது E இன்ஸிடண்ட் மற்றும் E ஸ்கேட்டர்ட் இன் கூட்டுத்தொகை ஆக இருக்கும் உண்மையில் இது இங்கே இருக்கும் ஸ்கேட்டர்ட் புலம் ஆகும் ஸ்கேட்டர்ட் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தால் ஏற்படுகிறது மாணவன் ஆமாம் ஆனால் இது E இன்ஸிடண்ட் ஐ ரத்து செய்யாது எனவே நீங்கள் E இன்ஸிடண்ட் ஐ கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே முழு புலமானது இந்த இரண்டாலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டும் சேர்ந்து 0 ஆக கிடைக்கும் சமன்பாடு 1 இதில் எளிமை படுத்தப்படுகிறது இது மைனஸ் E இன்ஸிடண்ட் க்கு சமமாக இருக்கும் நான் E இன்ஸிடண்ட் ஐ மேலே எழுதப்போகிறேன் Z ஐ இங்கே குறிக்க போகிறேன் ஏனென்றால் நான் பொதுவாக z ஐ குறித்து மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறேன் மாணவன் ஆமாம் மாணவன் மற்றும் நான் ஆமாம் மாணவன் அது வந்து அதைப்போல் உள்ளது இல்லை அதை இப்படி அழைக்கிறேன் ஏனென்றால் நாம் அழுத்தத்திலிருந்து விடுபடவில்லை ஏனென்றால் நான் அதை செய்யவில்லை நாம் சோர்ஸ் மாடலிங் பற்றி பிறகு பார்ப்போம் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் இதை என் ஆண்டனா ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் குறுக்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸை இணைத்து இருக்கிறேன் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு மின் புலத்தை இதனுள்ளே இங்கே உருவாக்கப் போகிறது அந்த இன்ஸிடண்ட் பீல்ட் அங்கே மட்டும்தான் செல்லுபடியாகும் வோல்டேஜ் சோர்ஸுக்கு வெளியே நீங்கள் எந்த மின் புலத்தையும் காண முடியாது ஆனால் இது அங்கே ஒரு மின்னோட்டத்தை உருவாக்கியிருக்கிறது நீங்கள் அங்கே இரண்டையும் பெற்றிருக்கிறீர்கள் இந்த மின்னோட்டம் ஒரு ஸ்கேட்டர்ட் பீல்டை உருவாக்கப் போகிறது மாணவன் இன்ஸிடண்ட் பீல்ட் அங்கே இருக்கும் இங்கே ஒரு புள்ளியை நான் எடுத்துக்கொண்டால் அங்கே வோல்டேஜ் சோர்ஸினால் மற்றும் இந்த மாதிரி புலத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இன்ஸிடண்ட் பீல்ட் இருக்கும் இந்த J உருவாக்க ஆரம்பிக்கிறது இந்த இரண்டும் அங்கே இருக்கும் நான் இதை நினைத்ததால் அது நடக்கவில்லை நான் இவற்றை புறக்கணிக்க முடியும் இந்த புலம் தூண்டப்பட்ட மின்னோட்டத்தினால் உருவாக்கப்படுகிறது நினைவில் கொள்ளுங்கள் தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஒரு புலத்தை உருவாக்குகிறது அவர்கள் அதை ஸ்கேட்டர்ட் பீல்டை என்று அழைக்கிறார்கள் தூண்டப்பட்ட புலம் என்று அழைப்பதில்லை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய இரண்டு பகுதிகள் தூண்டப்பட்ட மின்னோட்டம் மற்றும் ஸ்கேட்டர்ட் பீல்ட் ஆகும் இப்போது இந்த கேள்விக்குறி ஒரு டிக் குறியாக மாறும் என்பது எனக்கு தெரியும் இடது பக்கத்தில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் மற்றும் ஸ்கேட்டர்ட் பீல்ட் இருக்கும் என்பதும் எனக்கு தெரியும் இதில் J ஐ தவிர எல்லாமும் எனக்கு தெரியும் இன்டெகிரல் அடையாளத்திற்கு உள்ளே தெரியாத J தோன்றுகிறது இது எந்த மாதிரியான இன்டெகிரல் சமன்பாடு இது முதல் வகை பிரட்ஹோல்ம் இன்டெகிரல் சமன்பாடு நீங்கள் இப்போது இதை தீர்க்க வேண்டும் இது சிறிது பிரச்சனை மிகுந்ததாக இருக்கப்போகிறது ஏனென்றால் இங்கே இது 3D கன்வல்யூஷனாக இருக்கிறது இதை எப்படி மாற்றுவது என்று நாம் பார்க்கலாம்